கடந்த 45 சொற்பொழிவுகளில் பல்வேறு மைக்ரோவேவ் கூறுகள் மற்றும் சர்க்யூட்கள் பற்றி விவாதித்தோம் இன்றும் அடுத்த சில சொற்பொழிவுகளிலும் ஆண்டெனா அடிப்படைகளையும் மற்றும் பல ஆண்டெனாக்கள் பற்றி பேசுவோம் எனவே ஆண்டெனாக்களின் அடிப்படைகளுடன் ஆரம்பிக்கலாம் முதலில் நாம் ஆண்டெனாவின் கதிர்வீச்சு முறையைப் பார்க்கிறோம் ஆண்டெனா கதிர்வீச்சு முறை முப்பரிமாணத்தில் வரையறுக்கப்படுகிறது வெவ்வேறு ஆண்டெனாக்களின் 3 டி கதிர்வீச்சு முறை இங்கே காட்டப்பட்டுள்ளது இது ஐசோட்ரோபிக் ஆண்டெனாவிற்கான கதிர்வீச்சு முறை அடிப்படையில் ஒரு ஐசோட்ரோபிக் ஆண்டெனா கோளத்தில் சமமாக கதிர்வீச்சு செய்யும் இது எல்லா திசைகளிலும் சமமாக கதிர்வீச்சு செய்யும் இருப்பினும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது நிஜ உலகில் ஐசோட்ரோபிக் ஆண்டெனா என்று எதுவும் இல்லை எனவே அடிப்படையில் பிற ஆண்டெனாக்களுக்கு ஒரு குறிப்பு ஆண்டெனாவைப் போல் இது பேச படுகிறது எனவே இந்த குறிப்பு ஆண்டெனாவிற்கு டைரக்டிவிட்டி 1 க்கு சமம் என்று கூறுகிறோம் இது 0 dBi உடன் ஒத்துள்ளது இது ஓம்னி திசை ஆண்டெனாவின் கதிர்வீச்சு முறை

பெரும்பாலும் l 2 டைபோல் ஆண்டெனா அல்லது எந்த சிறிய டைபோல் ஆண்டெனாவும் ஒரு ஓம்னி திசையைக் கொண்டிருக்கும் கதிர்வீச்சு முறை ஆகும் உண்மையில் ஓம்னி திசை கதிர்வீச்சு முறைகளைக் கொண்ட பல ஆண்டெனாக்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக லூப் ஆண்டெனா மோனோபோல் ஆண்டெனா ஸ்லாட் ஆண்டெனா மிகவும் எளிமையான முறையில் புரிந்து கொள்ள இந்த குறிப்பிட்ட பேனாவைப் பற்றி சிந்தியுங்கள் இந்த பேனாவை நான் இந்த பக்கத்திலிருந்து அல்லது இந்த பக்கத்திலிருந்து அல்லது இந்த பக்கத்திலிருந்து பார்த்தால் அதன் முழு நீளத்தைக் காண்போம் ஆனால் நாம் இங்கிருந்து நகரும்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் உச்சியை இங்கே நகர்த்துவோம் என்றால் நீங்கள் இங்கிருந்து பார்க்கிறீர்கள் அடிப்படையில் நாம் பேனாவின் நுனியைக் காண்கிறோம் இந்த எளிமையான முறையில் உண்மையில் நீங்கள் இருமுனை ஆண்டெனாவின் கதிர்வீச்சை முறையை புரிந்து கொள்ள முடியும் இருமுனை ஆண்டெனாவின் கதிர்வீச்சு முறை என்ன சரி இது இந்த திசையில் 0 ஆகும் அது இந்த திசையில் அதிகபட்சமாக உள்ளது பின்னர் அது இங்கே 0 க்கு செல்கிறது இங்கே சிவப்பு வண்ணம் அதிகபட்ச கதிர்வீச்சைக் குறிக்கிறது நாம் பச்சை நிறத்துடன் செல்லும்போது இங்கே குறைந்த கதிர்வீச்சைக் குறிக்கிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட திசையில் குறைந்தபட்ச கதிர்வீச்சு உள்ளது இதுதான் ஓம்னி திசை இந்த குறிப்பிட்ட திசையில் இது ஓம்னி இந்த குறிப்பிட்ட திசையில் இது திசையைக் கொண்டுள்ளது இப்படி தான் ஓம்னி திசை ஆண்டெனா என்ற பெயர் வருகிறது இதை நீங்கள் மற்றொரு எளிய முறையிலும் புரிந்து கொள்ளலாம் நம்மிடம் ஒரு மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கடத்தி இருந்தால் பின்னர் காந்தப்புலம் எப்படி இருக்கும் காந்தப்புலம் இந்த குறிப்பிட்ட திசையில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதுதான் நம்மிடம் உள்ளது நம்மிடம் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் இருமுனை ஆண்டெனா உள்ளது இந்த குறிப்பிட்ட திசையில் நமக்கு ஒரு சீரான புலம் உள்ளது திசை ஆண்டெனா என்பது ஆண்டெனாவின் மூன்றாவது வகை இங்கே நான் ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா அரேயின் எடுத்துக்காட்டைக் கொடுத்திருக்கிறேன் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாக்களில் பல கூறுகள் இந்த திசையிலும் மேலும் இந்த குறிப்பிட்ட திசையிலும் இருப்பதை நீங்கள் காணலாம் இது ஒரு பிளானர் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா அரே இதை நான் உங்களுக்குக் காண்பிப்பதற்கான காரணம் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவில் டைரக்டிவிட்டி 500 ஆக உள்ளது இது சுமார் 27 dBi ஆகும் இதை நாம் எவ்வாறு பெறுவது 10 log 500 எடுத்தால் 27 dBi கிடைக்கும் இந்த டைரக்டிவிட்டியை ஓம்னி திசை இருமுனை ஆண்டெனாவின் டைரக்டிவிட்டியுடன் ஒப்பிடுக இது 1 64 அதாவது 2 1 dBi என்பதாகும் எனவே அரே வின் கூறுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் ஆதாயத்தை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்பதைக் காணலாம் ஆண்டெனாவின் 2 டி வெட்டு பற்றி பார்ப்போம் இங்கே ஒரு பொதுவான திசை ஆண்டெனா உள்ளது நாம் பல்வேறு சொற்களை இங்கே வரையறுக்கலாம் இது ஒரு லோப் மற்றும் இவை அனைத்தும் மைனர் லோப்கள் மைனர் லோப்கள் மீண்டும் இரண்டு பகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அது பக்க லோப்கள் மற்றும் பேக் லோப் பேக் லோப் பிரதான பீமின் பின்புறத்தில் உள்ளது மற்றும் பக்க லோப்கள் பிரதான பீமின் பக்கவாட்டில் உள்ளன இங்கே சில அளவுகளை வரையறுக்கிறோம் அதில் ஒன்று ஹாஃப் பவர் பீம்விட்த் பீம் மாக்சிமாவின் மதிப்பில் பாதியாக குறைந்து இருக்கும் இடத்தில் ஹாஃப் பவர் பீம்விட்த் வரையறுக்கப்படுகிறது எனவே இங்கே இந்த கோணம் ஹாஃப் பவர் பீம்விட்த் பின்னர் நீங்கள் பார்த்தால் இந்த மாதிரியானது பூஜ்யத்தின் வழியாக செல்கிறது பின்னர் ஒரு பக்க லோப் உள்ளது எனவே பீம்விட்த் இடையே உள்ள முதல் பூஜ்யம் FNBW என வரையறுக்கப்படுகிறது இப்போது பொதுவாக FNBW என்ற முதல் பூஜ்யத்திற்கு இடையில் உள்ள பீம்விட்த் தோராயமாக 2 25 ஐ ஹாஃப் பவர் பீம்விட்த்தால் பெருக்கினால் வருவதற்கு சமமாகும் இருப்பினும் நீங்கள் வெவ்வேறு புத்தகங்களைப் படித்தால் அவை உண்மையில் இது ஏறக்குறைய இரண்டு முறை என்று இருக்கிறது ஆனால் என்னிடம் உள்ள வெவ்வேறு ஆண்டெனாக்களை நான் சோதித்ததில் இந்த எண் தான் FNBW க்கு சிறந்த முடிவை அளிக்கிறது செயற்கைக்கோள் மற்றும் உயர் சக்தி பயன்பாட்டிற்கு பக்க லோப்கள் பொதுவாக 20 dB க்கும் குறைவாக இருக்க வேண்டும் இவை உண்மையில் எதிர்மறை மதிப்பு என நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எனவே குழப்பமடைய வேண்டாம் உண்மையில் பக்க லோப் அளவுகள் பிரதான பீம்மை விட 20 dB கீழே இருக்க வேண்டும் ஆனால் பொதுவாக பேசும் போது பக்க லோப் நிலை 20 dBக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என நாம் எழுதுகிறோம் 20 டிபி குறைவாக இருப்பது என்பது 1100 ஐ குறிக்கிறது எனவே அதிக சக்தி பயன்பாடுகளைப் பற்றி சிந்தியுங்கள் 1 கிலோவாட் சக்தியை ட்ரன்ஸ்மிட் செய்யும் போது அதில் 1100 என்பது 10 W சக்தி விரும்பத்தகாத திசையில் செல்லும் சில பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு இருக்கும் சக்தி 1 மெகாவாட் துடிப்பு சக்தி ட்ரன்ஸ்மிட் ஆகும் எனவே அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் 1100 என்பது 10 கிலோவாட் துடிப்பு சக்தி அது குறிப்பிட்ட திசைக்கு செல்லும் மற்றும் அந்த குறிப்பிட்ட பகுதியிலுள்ள மக்களுக்கு அல்லது அங்குள்ள உபகரணங்களுக்கு நிறைய தீங்கை விளைவிக்கும் எனவே அதிக சக்திக்கு நிச்சயமாக பக்க லோப் நிலை 20 டி பியை விட குறைவாக இருக்க வேண்டும் இதேபோல் செயற்கைக்கோள் பயன்பாட்டிற்கும் பக்க லோப் அளவு குறைவாக இருக்கவே விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட செயற்கைக்கோளைப் பார்க்கிறோம் என்றால் ஒரு வேளை பக்க லோப் அதிகமாக இருந்தால் மற்ற செயற்கைக்கோளிலிருந்து வரும் சமிக்ஞையையும் அது எடுத்துக்கொள்ளும் பொதுவாக பேசும்போது F B என அழைக்கப்படும் ஃப்ரெண்ட் டு பேக் விகிதம் 20 dB ஐ விட அதிகமாக இருக்கும்படி நாம் விரும்புகிறோம் எனவே இந்த ஃப்ரெண்ட் இது பேக் எனவே இந்த இரண்டுக்குமான விகிதம் பொதுவாக 20 dB ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இப்போது ஆண்டெனாவின் டிரெக்டிவிடியை எவ்வாறு வரையறுப்பது ஆண்டெனாவின் டிரெக்டிவிடி என்பது அதிகபட்ச கதிர்வீச்சு செறிவு ஐச் சராசரி கதிர்வீச்சு செறிவால் வகுக்கப்படுவது என வரையறுக்கப்படுகிறது சற்று சிந்தியுங்கள் இது கோள வடிவமாகும் அதற்கான டிரெக்டிவிடி 1 க்கு சமம் என்று நாம் குறிப்பிட்டுள்ளோம் இது கொடுக்கப்பட்ட ஆண்டெனாவிற்கான வடிவம் என சொல்லலாம் எனவே டிரெக்டிவிடி என்பது D அதிகபட்ச கதிர்வீச்சு தீவிரம் சராசரி கதிர்வீச்சு தீவிரம் UmaxU0 இப்போது U0 ஐ U0 Prad4 π என குறிப்பிடலாம் ஏன் இந்த வெளிப்பாடு ஏனெனில் பவர் எல்லா திசையிலும் சமமாக கதிர்வீச்சு செய்யப்படுகிறது என நாம் கருதலாம் கோளத்தின் பரப்பளவு 4 πr² சமம் என்பதை நாம் அறிவோம் r1 என எடுத்துக் கொண்டால் சராசரி கதிர்வீச்சு செறிவு Prad 4π ஆக இருக்கும் என்று சொல்லலாம் அதனால் இந்த டிரெக்டிவிடியின் வெளிப்பாடு D Umax Prad4π 4 π UmaxPrad 4 π Umax Umax ΩA 4πΩA ≃ 4π θEθH θE என்பது E ப்லேனின் ஹாஃப் பவர் பீம்விட்த் மற்றும் θH என்பது H ப்லேனின் ஹாஃப் பவர் பீம்விட்த் பொதுவாக இந்த E மற்றும் H ப்லேன்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் இதைப் பற்றி நாம் பேசினால் இதை E ப்லேன் என்று வைத்துக்கொண்டால் பின்னர் இது H ப்லேனாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட நிலைக்கு ஒரு நீண்ட வெளிப்பாடு உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு Eθ மற்றும் Eφ ஐக் கணக்கிடும்போது பயன்படுத்தப்படுகிறது நாம் அடுத்த விரிவுரையில் கொடுக்கப்பட்ட ஆண்டெனாவிற்கு இந்த Eθ மற்றும் Eφ ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் காண்பிப்போம் ஆனால் இப்போது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை இங்கே பயன்படுத்துவோம் ஒப்பீட்டளவில் இது எளிமையான வெளிப்பாடு என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை மேலும் எப்படி பயன்படுத்தப்படலாம் என்று இப்போது பார்ப்போம் எனவே சிறிய ஆண்டெனாவின் டிரெக்டிவிடி இந்த குறிப்பிட்ட விஷயத்தால் இங்கே கொடுக்கப்படுகிறது இப்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம் முன்னதாக θE மற்றும் θH போன்றவை ரேடியனில் இருந்தன இப்போது θE மற்றும் θH என்பது கோணத்தில் உள்ளது நாம் என்ன செய்வது π ரேடியனை 1800 க்கு சமமாக மாற்றுகிறோம் இந்த மாற்றத்தைச் செய்தால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட எண்ணைப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு சிறிய ஆண்டெனாவிற்கு நல்லது ஆனால் பெரிய ஆண்டெனாவின் டிரெக்டிவிடி இங்கே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இந்த எண் இந்த குறிப்பிட்ட எண்ணை விட சற்று சிறியது என்பதை நீங்கள் காணலாம் அதற்கான காரணம் பெரியது ஆண்டெனாவில் பல பக்க லோப்கள் இருக்கும் எனவே அதிக சக்தி பக்க லோப்களுக்குச் செல்லும் அதனால் டிரெக்டிவிடி குறைகிறது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை டிரெக்டிவிடிக்கு பயன்படுத்துகிறோம் டிரெக்டிவிடி என்பது 4πA λ² என்ற அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது இது ஆண்டெனாவின் பயனுள்ள பரப்பளவு அதனால் பெரிய ஆண்டெனா என்றால் டிரெக்டிவிடி பெரியதாக இருக்கும் இது λ ஐப் பொறுத்தது என்பதையும் நீங்கள் காணலாம் λ என்பது cf ஆல் வழங்கப்படுகிறது இதன் பொருள் சிறிய அதிர்வெண் என்றால் λ சிறியதாக இருக்கும் மேலும் இதன் பொருள் λ ன் மதிப்பு சிறியதாக இருந்தால் டிரெக்டிவிடி அதிகரிக்கும் இதில் முக்கியமானது இது ஸ்தூலமான உடல் பரிமாணம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உண்மையில் இயல்பாக்கப்பட்ட மதிப்பு மற்றும் முக்கியமானது உதாரணமாக நம்மிடம் ஒரு செவ்வக துளை இருந்தால் பின்னர் LW என்பது பயனுள்ள பரப்பளவாக இருக்கும் எனவே இப்போது நீங்கள் L λ மற்றும் W λ பற்றி சிந்திக்கலாம் அல்லது ஒருவேளை நம்மிடம் ஒரு வட்ட துளை இருந்தால் பின்னர் இதன் பரப்பளவு πr² ஆக இருக்கும் இதனை நாம் rλ மற்றும் rλ என எழுதலாம் நாம் ஆதாயம் என்ற மற்றொரு அளவையும் வரையறுக்கலாம் ஆதாயம் என்பது டிரெக்டிவிடியை செயல்திறனால் பெருக்கப்பட்டு வழங்கப்படுவது எனவே நாம் இவற்றில் சிலவற்றைக் காண்போம் அடுத்ததாக நாம் வரையறுக்கப் போவது ஆண்டெனாவின் போலரைசேசன் ஆகும் மூன்று பல்வேறு வகையான போலரைசேசனான நேரியல் போலரைசேசன் வட்ட போலரைசேசன் நீள்வட்ட போலரைசேசன் உள்ளது எனவே இந்த போலரைசேசன்களை எவ்வாறு பெறுவது ஒரு மொத்த மின் புலம் Eθ மற்றும் Eφ கூறுகளைக் கொண்டிருக்க வேண்டும் இது Eθ கூறு இது Eφ கூறு மற்றும் இந்த இரண்டு கூறுகளுக்கு இடையில் ஒரு பேஸ் மாற்றம் இருக்கலாம் அது ஆல்பாவால் வழங்கப்படுகிறது இப்போது நாம் மூன்று சிறப்பு வழக்குகளை எடுப்போம் α 0 அல்லது π என்றால் என்ன நடக்கும் இந்த வெளிப்பாடு cos ωt ஆக மாறும் இதன் பொருள் இங்கே இதுவும் இதுவும் மாறுபடும் அல்லது இவை ஒரே பேஸில் உள்ளன என்று சொல்லலாம் இது Eθ இது Eφ என்று நீங்கள் காணலாம் Eθ அதிகரித்தால் Eφ அதிகரிக்கும் எனவே ஒரு நேரியல் போலரைசேசன் உள்ளது ஆல்பா ± π 2 ஆக இருக்கும்போது Eθ Eφ பின்னர் Eθ க்கு என்ன நடக்கும் இது Eθ மற்றும் இந்த சொற்கூறு இங்கே இந்த சொற்கூறுக்கு சமமாக இருக்கும் பின்னர் நாம் அதை ωt என்று சொல்லலாம் இப்போது ±π2 என்றால் இந்த வெளிப்பாடு sinωt ஆக மாறும் இது cosωt இது sinωt இதனை வரைந்தால் வருவது வட்ட போலரைசேசன் ஆகும் Eθ Eφ க்கு சமமாக இல்லாவிட்டால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் நீள்வட்ட போலரைசேசன் ஐப் பெறுவோம் இங்கிருந்து ஆண்டெனாவின் அச்சு விகிதத்தை வரையறுக்கிறோம் அச்சு விகிதம் என்பது மேஜர் அச்சு ஐ மைனர் அச்சால் வகுக்கப்படுவது அச்சு விகிதம் 1 க்கு சமமாக இருந்தால் அது வட்ட போலரைசேசன் ஆகும் அச்சு விகிதம் 1 மற்றும் முடிவிலிக்கு இடையில் இருந்தால் பின்னர் அது நீள்வட்ட போலரைசேசன் ஆகும் அச்சு விகிதம் முடிவிலி என்றால் அது நேரியல் போலரைசேசன் ஆக இருக்கும் நீங்கள் உண்மையில் நேரியல் போலரைசேசன் ஐப் பற்றி சிந்தித்தால் இது மேஜர் அச்சு என்றால் மைனர் அச்சு என்னவாக இருக்கும் அது 0 க்கு சமம் எனவே மேஜர் அச்சு எந்த வரம்பு மதிப்பையும் கொண்டிருக்கலாம் ஆனால் மைனர் அச்சு 0 க்கு சமம் எனவே இது அச்சு விகிதத்தை முடிவிலிக்கு சமமாக நமக்கு வழங்கும் வட்டமாக போலரைஸ்டு செய்யப்பட்ட மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் வழக்கமான அச்சு விகிதம் இது நான் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா பற்றி பேசும்போது நாங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விவரங்களைத் தருவோம் ஆனால் இங்கே அச்சு விகிதம் மற்றும் அதிர்வெண் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பியில் நான் ஒரு வரியை வரைந்துள்ளேன் பொதுவாக அச்சு விகிதம் அலைவரிசை என்பது அச்சு விகிதத்திற்கு 3 dB க்கும் குறைவாக வரையறுக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட வழக்கில் நாம் அலைவரிசையை 380 மெகா ஹெர்ட்ஸுக்கு சமம் என்று சொல்லலாம் இது 13 ஆகும் சரியான வட்ட போலரைசேசன் என்பது AR 1 க்கு வரையறுக்கப்படுகிறது என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் இருப்பினும் AR 3 dB வரை இது வட்ட போலரைசேசன் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்போது முன்பு பார்த்த ஆண்டெனாவின் உள்ளீட்டு மின்மறுப்பு மற்றும் வி ஆர் ஆகியவற்றை விரைவாகப் பார்ப்போம் உள்ளீட்டு மின்மறுப்பு என்பது RA jXA ஆக இருக்கலாம் அதில் RA ஆனது ஆண்டெனாவிலிருந்து வரும் மின் இழப்பைக் குறிக்கிறது மற்றும் XA ஆண்டெனாவின் அருகிலுள்ள புலத்தில் சேமிக்கப்படும் சக்தியை குறிக்கிறது இப்போது ஆர் வை இரண்டு சொற்களாக பிரிக்கலாம் ஒன்று ஆர் ஆர் இரண்டாவது ஆர் ஆர் என்பது ஆண்டெனாவிலிருந்து வரும் கதிர்வீச்சு சக்தியைக் குறிக்கும் பயனுள்ள ரெஸ்டென்ஸ் ஆர் எல் என்பது ஆண்டெனாவின் இழப்புகள் அது கண்டெக்டர் இழப்புகள் அல்லது டைஎலெக்ட்ரிக் இழப்புகள் ஆகும் எனவே கதிர்வீச்சின் செயல்திறன் என்பது er RrRA Rr RrRL ஐ முடிந்தவரை சிறியதாக வடிவமைப்பது நல்லது அல்லது ஆர் ஆர் ஆர் எல் என்று வேறு வழியிலும் சொல்லலாம் இதனால் நாம் அதிக செயல்திறனைப் பெற முடியும் இப்போது ரிஃப்லெக்ஷன் கோ எஃபிசியண்ட் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது மேலும் வி ஆர் வெளிப்பாடு இப்படி குறிக்கப்படுகின்றது இப்போது பெரும்பாலான சமயத்தில் ஆண்டெனாக்களுக்கான VSWR அலைவரிசையை VSWR 2 என வரையறுக்கிறோம் சில கடுமையான பயன்பாட்டிற்கு இது 1 4 அல்லது 1 5 க்கு குறைவாக இருக்கலாம் அதனால் பயன்பாட்டைப் பொறுத்து அதற்கேற்ப ஆண்டெனாவை வடிவமைக்க வேண்டும் 8 ஜிகாஹெர்ட்ஸில் நாம் வடிவமைத்த மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவைப் பற்றி நான் பின்னர் விரிவாகப் பேசுவேன் ஆனால் இன்று நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டெனாவின் ஒரு வி ஆர் அலைவரிசை மற்றும் கதிர்வீச்சு முறை என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆண்டெனா 5 8 ஜிகாஹெர்ட்ஸில் வடிவமைக்கப்பட்டுள்ளது விரைவாக உங்களுக்குச் சொல்கிறேன் நம்மிடம் ஒரு க்ரௌண்ட் ப்ளேன் இங்கே உள்ளது மேலும் க்ரௌண்ட் ப்ளேன் க்கு மேலே ஒரு செவ்வக பட்ச் உள்ளது இங்கே ஒரு க்ரௌண்ட் ப்ளேன் இருப்பதாக எண்ணி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பட்ச் அதன் மேலே உள்ளது இதைப் பற்றி பல மைக்ரோவேவ் சர்க்யூட்களில் நாம் பார்த்துள்ளோம் இது அதற்கு மிகவும் ஒத்திருக்கிறது இங்கே இது ஒரு ஃபீட் புள்ளியாகும் நாம் ஒரு கோ அஃஸைல் ஃபீட் ஐ பயன்படுத்தி தேவையான அதிர்வெண்ணில் உள்ளீட்டு மின்மறுப்பு 50Ω ஆக இருக்க வேண்டும் இது ஸ்மித் சர்ட் குறிக்கப்பட்டுள்ளது அதிர்வெண் மாறினால் மின்மறுப்பு மாறுகிறது இது ரிஃப்லெக்ஷன் கோ எஃபிசியண்ட் வரைப்படம் அதிர்வெண் மாறினால் ரிஃப்லெக்ஷன் கோ எஃபிசியண்ட் ம் மாறுகிறது என்பதை பார்க்க முடிகிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் S11 10 dB நாம் அலைவரிசையை வரையறுக்கிறோம் இது தோராயமாக VSWR 2 க்கு சமமானதாகும் இந்த வழக்கில் அலைவரிசை சுமார் 85 மெகா ஹெர்ட்ஸ் ஆகும் இது 1 5 ஆகும் உண்மையில் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாக்கள் சிறிய அலைவரிசை கொண்டதாக அறியப்படுகிறது இருப்பினும் நான் பல பிராட்பேண்ட் நுட்பங்கள் பற்றி பின்னர் பேசுகிறேன் அதில் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் அலைவரிசையை அதிகரிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவின் கதிர்வீச்சு முறை ஆதாயம் மற்றும் செயல்திறன் இவை கதிர்வீச்சு பரந்த திசையில் இருப்பதை உங்களால் காண முடிகிறது பின்புற கதிர்வீச்சு ஒப்பீட்டளவில் சிறியது இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவைப் பொறுத்தவரை E ப்ளேனில் ஹாஃப் பவர் பீம்விட்த் ஐ நாம் உண்மையில் கணக்கிட முடியும் இது கருப்பு நிறத்துடன் காட்டப்பட்டுள்ளது அது 80° H ப்ளேனின் ஹாஃப் பவர் பீம்விட்த் 88° இது அதிர்வெண் தொடர்பான ஆதாய ப்லாட் மற்றும் நான் ஒரு கோடு வரைந்திருக்கிறேன் அது இதுக்கு கீழே 1 டி பொதுவாக 1 dB ஆதாய மாறுபாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அலைவரிசை சுமார் 126 மெகா ஹெர்ட்ஸ் என்று சொல்லலாம் இப்போது இங்கே ஒருவர் கதிர்வீச்சு செயல்திறனைக் காணலாம் அது ஊதா நிறத்தால் காட்டப்படுகிறது கதிர்வீச்சு திறன் என்ன நீங்கள் காணக்கூடிய கதிர்வீச்சு திறன் மிக அதிகமாக உள்ளது இது சுமார் 85 அல்லது அதற்கு மேற்பட்டது இப்போது இது மொத்தம் ஆண்டெனா செயல்திறன் இப்போது இந்த ஆண்டெனா செயல்திறன் மாறுகிறது இது ரிஃப்லெக்ஷன் கோ எஃபிசியண்ட் மாற்றத்திற்கு மிகவும் ஒத்திருக்கிறது இப்போது ஆண்டெனாவின் ஆதாயத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்று பார்ப்போம் நாம் அதிக எண்ணிக்கையிலான கூறுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆண்டெனாவின் ஆதாயத்தை அதிகரிக்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே 8 x 8 க்கு மின்காந்தவியலால் இணைந்த மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா அரே உள்ளது மின்காந்தவியலால் இணைந்தது என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அடிப்படையில் இங்கே ஒரு பட்ச் உள்ளது நாம் மற்றொரு பட்ச் ஐ அதன் மேலே வைக்கிறோம் எனவே இந்த இரண்டு பட்ச்களும் அருகிலுள்ள அதிர்வெண்ணில் எதிரொலிக்கின்றன மேலும் இந்த முழு விஷயமும் ஆண்டெனாவின் அலைவரிசையை அதிகரிக்க செய்யப்படுகிறது முந்தைய ஸ்லைடில் நான் குறிப்பிட்டது போல் அலைவரிசை மிகவும் குறுகியது ஆனால் மின்காந்தவியலால் இணைந்த ஆண்டெனாக்கள் பயன்படுத்துவதன் மூலம் நாம் 15 அல்லது 20 அலைவரிசையைப் பெறலாம் இதற்கு இந்த 8 x 8 அரே ஐ நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் இதில் நெட்வொர்க்கின் ஃபீட் உள்ளது பவர் டிவைடர் பற்றி நாம் விவாதித்ததை நினைவில் கொள்க இதைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இது ஒரு டூ வே பவர் டிவைடர் இது மற்றொரு டூ வே பவர் டிவைடர் பின்னர் இங்கே ஒரு இணைப்பு உள்ளது எனவே நீங்கள் இங்கிருந்து பார்த்தால் இது நான்கு வழி பவர் டிவைடர் இது மைய புள்ளியாகும் எனவே இந்த மைய புள்ளியிலிருந்து இந்த பவர் டிவைடர் நெட்வொர்க்குகள் பரந்து 8 x 8 கூறுகளுக்கு ஃபீட் செய்து 64 கூறுகளாக வெளிவரும் உண்மையில் இது 1 64 பவர் டிவைடருக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது புனையப்பட்ட ஆண்டெனாவின் மேல் அடுக்கு இங்கே ஒரு ஆதாய வரைப்படம் இருப்பதை நீங்கள் காணலாம் ஒரு கூறின் ஆதாயத்துடன் ஒப்பிடும்போது இதன் ஆதாயம் கணிசமாக அதிகரித்துள்ளது இங்கே ஆதாயம் 24 dB ஆகும் அதன் எண் மதிப்பு 250 மீண்டும் 1 dB ஆதாய மாறுபாட்டைப் பார்த்தால் அலைவரிசையாக 5 4 ஜிகாஹெர்ட்ஸுக்கு சமமான பெரிய அலைவரிசை கிடைக்கும் ஆனால் மில்லிமீட்டர் அலை அதிர்வெண்ணில் 5 ஜி தொடர்பு நடக்கக்கூடும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இந்த வகையான அரே 5 ஜி மற்றும் ஐஓடி பயன்பாடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இங்கே நான் 8 x 8 MSA அரேயின் கதிர்வீச்சு வடிவத்தைக் காட்டியுள்ளேன் இது கார்ட்டீசியன் ப்லாட் இது போலார் ப்லாட் இந்த திசையில் ஒரு முக்கிய பீம் உள்ளது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் இவை பக்க பீம் அளவுகள் கார்ட்டீசியன் ப்லாட்டைப் பார்ப்போம் கார்ட்டீசியன் ப்லாட்டில் அடிப்படையில் x அச்சில் கோணத்தைக் காண்பிப்போம் இங்கே ஆதாயத்தின் இயல்பாக்கப்பட்ட மதிப்பு உள்ளது இங்கே எல்லாமே 0 dB என இயல்பாக்கப்படுவதைக் காணலாம் எனவே 0 dB இலிருந்து இங்கே ஒரு மாறுபாடு இருப்பதை நீங்கள் காணலாம் இது முக்கிய லோப் இவை பக்க லோப்கள் மற்றும் இங்கே இது குறுக்கு துருவ கூறு ஆகும் பொதுவாக நாம் குறுக்கு துருவ கூறு முடிந்தவரை சிறியதாக இருக்க விரும்புவோம் நீங்கள் முக்கிய பீம் திசையில் குறுக்கு துருவ நிலை மிகவும் சிறியதாக இருப்பதை காணலாம் இந்த 8x8 அரேயில் இரண்டு ப்ளேனில் உள்ள ஹாஃப் பவர் பீம்விட்த் கள் என்ன என்பதைப் பார்ப்போம் இது ஒரு சமச்சீரான 8 x 8 அரே E ப்ளேன் மற்றும் H ப்ளேன் இல் ஹாஃப் பவர் பீம்விட்த் என்பது 8 8° க்கு சமம் இந்த வழக்கில் முதல் பூஜ்ய பீம்விட்த் 20° க்கு சமம் எனவே இந்த இரண்டின் விகிதத்தை எடுத்துக் கொண்டால் 2 27 என வரும் இப்போது டைரக்டிவிட்டி வெளிப்பாட்டை பயன்படுத்தி டைரக்டிவிட்டியைல் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைப் பார்க்கவும் நான் 32400 மதிப்பைப் பயன்படுத்தினேன் இது பெரிய அரேக்கு செல்லுபடியாகும் நீங்கள் 8 x 8 அரே ஐக் காணலாம் ஒப்பீட்டளவில் இது ஒரு பெரிய அரே E மற்றும் H ப்ளேன் இல் ஹாஃப் பவர் பீம்விட்த் என்பது 8 8° க்கு சமம் நாம் அந்த மதிப்பை மாற்றீடு செய்துள்ளோம் இது 26 1 dBi ஆக வரும் அதேசமயம் தூண்டப்பட்ட டைரக்டிவிட்டி என்பது 25 8 டிபி ஆகும் எனவே இந்த மிக எளிய கணக்கீடு டைரக்டிவிட்டியின் மதிப்பை மிக சிறிய பிழைக்குள் முன்னறிவிப்பதை நீங்கள் காணலாம் இப்போது அடுத்த சொற்பொழிவில் பல்வேறு ஆண்டெனாக்களைப் பற்றி பேசுவேன் நாம் டைபோல் ஆண்டெனாவுடன் தொடங்குவோம் இன்று டைபோல் ஆண்டெனா என்றால் என்ன என்று குறிப்பிட்டேன் இது போல ஒரு டைபோல் ஆண்டெனாவைப் பற்றி சிந்தியுங்கள் டைபோல் ஆண்டெனாவின் கதிர்வீச்சு முறை பற்றியும் நாம் பேசினோம் இது குறிப்பிட்ட திசையில் ஓம்னியாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட திசையில் 8 என்ற உருவத்தைப் போல இது மாறுபடும் எனவே இது ஈ ப்ளேமன் கதிர்வீச்சு முறை என அழைக்கப்படுகிறது இது எச் ப்ளேன் கதிர்வீச்சு முறை என அழைக்கப்படுகிறது மோனோபோல் ஆண்டெனா என்பது டைபோல் ஆண்டெனாவின் பாதி எனவே டைபோலுக்கு எந்த விஷயங்கள் பொருந்தினாலும் அவை மோனோபோல் ஆண்டெனாவாக மாற்றப்படலாம் அந்த லூப் ஆண்டெனாவைப் பார்ப்போம் சிறிய லூப் ஆண்டெனா என்பது காந்த டைபோல் ஆண்டெனாவிற்கு சமமானது என்பதைக் காண்போம் எனவே டைபோல் ஆண்டெனாவிற்கு எது பொருந்துமோ அதை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் ஈ ப்ளேன் ஐ எச் ப்ளேன் ஆகவும் மற்றும் எச் ப்ளேன் ஐ ஈ ப்ளேனாகவும் மாற்றுங்கள் ஸ்லாட் ஆண்டெனா என்பது டைபோல் ஆண்டெனாவின் காம்ப்ளிமெண்ட் ஆகும் எனவே மீண்டும் ஈ ப்ளேன் எதுவாக இருந்தாலும் அது எச் ப்ளேனாக மாறும் மற்றும் எச் ப்ளேன் ஈ ப்ளேன் ஆக மாறும் பின்னர் நேரியல் மற்றும் பிளானர் வரிசைகளைப் பற்றி பேசுவோம் அடிப்படையில் நேரியல் அரே ஆண்டெனாக்கள் நேர் பாணியில் அமைக்கப்பட்டிருக்கும் பிளானர் அரேக்களில் ஆண்டெனாக்கள் ப்ளேனில் அமைக்கப்பட்டிருக்கும் அங்கே வெவ்வேறு கூறுகளாக இருக்கலாம் பிளானர் அரே ஒரு செவ்வக அரேயாக இருக்கலாம் அது முக்கோணமான அரேயாக இருக்கலாம் இது வட்ட அரேயாக இருக்கலாம் எனவே அடிப்படையில் ஆண்டெனாவின் ஆதாயத்தை அதிகரிக்க அரேக்களைப் பயன்படுத்துகிறோம் நான் இன்று மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாவின் உதாரணத்தைக் காண்பித்தேன் இந்த மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனாக்கள் பற்றி பின்னர் விரிவாகப் பேசுவோம் பின்னர் நாம் ஹெலிகல் மற்றும் ஹார்ன் ஆண்டெனாக்களைப் பற்றி பேசுவோம் ஹெலிகல் ஆண்டெனா என்பது வேறு எதுவுமில்லை ஒரு கம்பியை எடுத்து அதைச் சுற்றிக் கொள்ளுங்கள் அது ஹெலிக்ஸ் வடிவத்தை உருவாக்குகிறது அதனால் தான் அது ஹெலிகல் ஆண்டெனா ஒரு ஹார்ன் ஆண்டெனா ஒரு பிரமிடு ஹார்ன் ஆண்டெனா அல்லது கூம்பு ஹார்ன் ஆண்டெனாவாகவும் இருக்கலாம் பொதுவாக பல்வேறு வகையான ஹார்ன் ஆண்டெனாக்கள் உள்ளன அது செவ்வக வடிவம் அல்லது வட்ட வடிவத்திலும் இருக்கலாம் பொதுவாக செவ்வக வடிவத்தில் பேசுகிறோம் என்றால் எச் ப்ளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனாவைப் பற்றி பேசுவோம் ஈ ப்ளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனா பற்றி பேசுவோம் மற்றும் பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனா பற்றி பேசுவோம் வட்ட விஷயத்தில் கூம்பு ஹார்ன் ஆண்டெனா பற்றி பேசுவோம் பின்னர் மூன்று வெவ்வேறு வகையான ஆண்டெனாக்களைப் பற்றி இங்கே பேசுவோம் யாகி உதா ஆண்டெனா கண்டுபிடிப்பாளர்களின் பெயர் கொண்டு அறியப்படுகிறது பொதுவாக யாகி உதா ஆண்டெனா டைபோல் ஆண்டெனாவின் ஆதாயத்தை அதிகரிக்கப் பயன்படுகிறது லாக் பீரியாடிக் ஆண்டெனாக்கள் பொதுவாக மிகவும் அகலக்கற்றை ஆண்டெனாவாக உணரப் பயன்படுகின்றன 1 10 அல்லது அதற்கு மேற்பட்ட அலைவரிசை விகித ஆண்டெனாக்களை வடிவமைக்கலாம் அதாவது 1 லாக் பீரியாடிக் ஆண்டெனா 3 முதல் 30 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது 1 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது 300 MHz முதல் 3 GHz வரை வரை அலைவரிசையை கொண்டிருக்க முடியும் பின்னர் நாம் ரிஃப்லெக்டர் ஆண்டெனாக்களைப் பற்றி பேசுவோம் ரிஃப்லெக்டர் ஆண்டெனாக்களில் நாம் முதலில் பேசுவது கார்னர் ரிஃப்லெக்டர் ஆண்டெனா பின்னர் நாம் பெரபோலிக் ரிஃப்லெக்டர் ஆண்டெனா பற்றி பேசுவோம் உண்மையாக ரிஃப்லெக்டர் ஆண்டெனாக்கள் மற்ற ஆண்டெனாக்களை விட மிகப் பெரிய ஆதாயத்தைக் கொடுக்கும் ரிஃப்லெக்டர் ஆண்டெனாக்கள் 40 dB 50 dB 60 dB மற்றும் 70 dB வரை ஆதாயத்தைக் கொடுக்கலாம் பற்றி யோசித்துப் பாருங்கள் அதனுடைய ஆதாயம் 1 மில்லியனுக்கு ஒத்திருக்கிறது எனவே 1 மில்லியன் ஆதாயத்துடன் கூடிய ஒரு ஆண்டெனாவை ரிஃப்லெக்டர் ஆண்டெனாக்களைப் பயன்படுத்துதல் மூலம் நீங்கள் உணர முடியும் எனவே இந்த பல்வேறு ஆண்டெனாக்களை அடுத்த விரிவுரையிலிருந்து ஒவ்வொன்றாக விவாதிக்கத் தொடங்குவோம்